லாப்லாஸ் இணைமாற்றத்தின் சில உபயோகமுள்ள பயன்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் குறிப்பாக திரவ விசையியல் பயன்பாட்டு அறிவியல் மற்றும் பொறியியல் தொடர்பான கணக்குகளை பற்றி விவாதிக்கலாம் மற்றும் இந்தக் கணக்குகளை தீர்க்க டாவ்பேரின் தேற்றம் மற்றும் ஹெவிசிட் விரிவாக்க தேற்றம் போன்ற நாம் வருவித்த உபயோகமான விளைவுகளை பயன்படுத்த போகிறேன் எனவே ஒரு எடுத்துக்காட்டுடன் தொடங்குகிறேன் எனவே இது ஒரு முடிவுறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வின் விவாதம் ஆகும் எனவே ஒற்றைப் பரிமாண வினாவினை தீர்ப்போம் எனவே ஒற்றைப் பரிமாண பரவற்சமன்பாட்டை முடிவுறு ஊடகத்தில் தீர்ப்போம் இது ஊடகமானது 0 z a க்குள் இருக்கிறது எனலாம் Cz t என்ற குவியபகுதி பின்வரும் ஆரம்ப மற்றும் எல்லை நிபந்தனை கொண்ட வகையீட்டுச் சமன்பாட்டினை பூர்த்தி செய்கிறது

எனவே மேலே விவாதித்த வகையீட்டுச் சமன்பாட்டின் தீர்வு பற்றி விவாதிப்போம் t என்ற நேர்மறை கால இடைவெளியில் எனது ஆட்களம் வரையறுக்கபட்டுள்ளது மற்றும் ஆரம்ப நிபந்தனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இவை 2 இரண்டு எல்லை நிபந்தனைகள் ஆகும் சரிவு ஒருமுனையில் இடப்பட்டுள்ளது முதல் நிலை என்பது டிரிச்லெட் நிலை மற்றும் இரண்டாவது நிலை நியூமன் நிலை எனவே இதன் தீர்வு முறை என்பது வழக்கமான தாகும் நாம் t எனும் ஏதேனும் ஒரு மாறிக்கு லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துகிறோம் t ஒரு நேர்மறை மதிப்பு மற்றும் அதன் மதிப்பு 0 முதல் முடிவிலி வரை ஆகும் எனவே t ஐ பொருத்து லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துவது இயற்கையான முறையாகும் எனவே இதனை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு கீழ்கண்ட இணை மாற்றப்பட்ட சமன்பாடுகளின் தொகுப்பு கிடைக்கிறது இரண்டாம் வகைக்கெழு நான் ஏற்கனவே ஆரம்ப நிபந்தனை கொண்டு இந்தமுழு வகையீட்டுச் சமன்பாட்டை மதிப்பிட்டு உள்ளேன் இப்பொழுது இந்த இரண்டாவது எல்லை நிபந்தனை ஆனது பின் வருவதாகும் இப்பொழுது முழு வகையீட்டுச் சமன்பாட்டின் தீர்வானது இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறது எனவே z இல் இந்த கோவையானது என்ற மாறிலி கோவை ஆகும் எனவே தலைகீழ் இணைமாற்றம் பயன்பதுதுவதற்கு முன்பு இந்த கோவையை சிறிது பின்செயலி செய்வோம்

எனவே இந்த பின்செயலி செய்யப்பட்ட கோவையை வைத்துக்கொள்ள போகிறேன் எனவே இந்த கோவையானது எனவே ஈருறுப்பு விரிவு கொண்டு இந்த காரணியை விரிவுபடுத்த போகிறேன்

ஈருறுப்பு விரிவு கொண்டு இந்த கோவையை விரிவு படுத்துகையில் கீழ்கண்ட தொடர் விரிவாக்கத்தை நான் பெறுகிறேன்

எனவே கீழ்கண்ட கோவையின் தலைகீழை நான் மதிப்பீடு செய்யப்போகிறேன் எனவே இவை எனது அடுக்குத்தொடர் என்பதை கவனியுங்கள் எனவே நம்மிடம் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்தால் L 1 e a r fC எனவே இந்த விளைவை நாம் பயன்படுத்த வேண்டுமே ஆனால் இந்த தொடரை கவனியுங்கள் இந்த இணைமாற்றம் என்பது பிழைச் சார்பின் தலைகீழ்இணைமாற்றத்தின் ஒரு தொடர் ஆகும் பிழைச் சார்பின் காம்ப்ளிமென்ட் எனவே தலைகீழ் இணைமாற்றம் பயன்படுத்தும்பொழுது கீழ்கண்ட விளைவினை நான் பெறுகிறேன் எனவே இந்தக் கணக்கின் தீர்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது மற்றும் இந்த தீர்வு விரைவாக சிதைவடைகிறது பிழைச் சார்பின் பகுதி போதுமான அளவு பெரிதாக இல்லையெனில் இந்த பிழைச் சார்பு காம்ப்ளிமென்ட் முதல் சில n உறுப்புகளுக்குள்ளேயே அதிவிரைவாக சிதைவடைந்து விடும் எனவே இந்தபிழைச் சார்பு ஆனது நெடுநேரத்திற்கு பிறகு ஒரு நிலையான மதிப்வை பெற்றுவிடும் எனவே நான் முன்னிலைப்படுத்தி காட்ட விரும்பும் நடைமுறை மதிப்புக் கொண்ட அடுத்த சிக்கலானது இந்த சீர்மையில்லா பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகள் ஆகும் எனவே இந்த வடிவம் கொண்ட பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகளை கருத்தில் கொள்ளப் போகிறேன் எனவே கலப்பு வகைக்கெழு களைக் கொண்ட பகுதி வகையீட்டுச் சமன்பாடுகளை நான் தீர்க்கப் போகிறேன் எனவே u என்பது நான் கவனிக்க நினைக்கும் மாறி ஆகும் மற்றும் u ஐ x மற்றும் t ஆகியவற்றைப் பொறுத்து வகை இடப் போகிறேன் எனவே x மற்றும் t ஆனது எனது சார்பற்ற மாறிகள் ஆகும் எனவே ஆரம்ப நிபந்தனை மற்றும் எல்லை நிபந்தனை எனவே மறுபடியும் இதன் தீர்வை t ஐ பொருத்து லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் t என்பது நமது லாப்லாஸ் இணைமாற்ற மாறியின்அளவுகோல்களை பூர்த்தி செய்கிறது என்பதை கவனியுங்கள் எனவே இந்த கோவையின் முதல் உறுப்பை மாற்றம் செய்யும் பொழுது இதனை விரிவாக்கம்1 என்று கொள்வோம் விரிவாக்கம் 1 இல் முதல் உறுப்பு கீழ்கண்டவாறு மாற்றமடைகிறது எனவே நமக்குத் தெரிந்தது போல கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிபந்தனையால் நான் வகைப்படுத்தும் பொழுது இதன் மதிப்பு ஒன்றிற்கு சமமாகும் எனவே பிறகு லாப்லாஸ் இணைமாற்றம் கீழ்கண்டவாறு சுருங்குகிறது தொகை படுத்தும் பொழுது எனவே மற்றும் இதுதான் இந்த பகுதி வகையீட்டுச் சமன்பாட்டின் விடையாகும் மேலே செல்கையில் நாம் சீர்மையிலா அலைச்சமன்பாடு நிகழ்வை காண்போம் எனவே இதுதான் நாம் கவனம் கொள்ள வேண்டிய சமன்பாடு பின்வரும் ஆரம்ப மற்றும் எல்லை நிபந்தனைகள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது t ஐ பொறுத்து லாப்லாஸ் இணை மாற்றம் பயன்படுத்த போகிறேன் எனவே இணைமாற்றம் எடுக்கும்பொழுது கீழ்கண்ட கோவையை நான் பெறுகிறேன் எனவே இதனை நான் தீர்க்க வேண்டுமெனில் எனவே இது ஒரு ODE ஒரு இரண்டாம் வரிசை சீர்மையில்லா முழு வகையீட்டுச் சமன்பாடு எனவே இது இரண்டு தீர்வு பகுதிகளைக் கொண்டிருக்கும் ஒன்று ஒருபடித்தான தீர்வு மற்றொன்று குறிப்பிட்ட தீர்வு ஆகும்

நாம் லாப்லாஸ் இணைமாற்றத்தின் பயன்பாடுகள் அல்லது எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கும் பொழுது தொகையீட்டுச் சமன்பாடுகள் கொண்ட சமன்பாடுகளை எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் பார்க்க விருக்கும் சமன்பாடுகள் கீழ்க்கண்ட இந்த வடிவம் கொண்டவை எனவே இந்த வகையான தொகையீட்டு சமன்பாடுகள் கணித உயிரியல் பயன்பாட்டு கணக்குகளில் அடிக்கடி எழக்கூடியவை பிரத்தியேகமாக துகள் திரள் கணக்குகள் மற்றும் ரத்த ஓட்ட பாவனையாக்கல் கணக்குகளில் இந்த தொகையீட்டு சமன்பாடுகளை அடிக்கடி நாம் எதிர்கொள்வோம் மற்றும் தீர்வை தவிர தொகையீட்டிற்கு உள்ளே உள்ள இந்த சார்பை நாம் உட்கரு சார்பு என்று அழைப்போம் எனவே இந்த லாப்லாஸ் சமன்பாட்டின் தீர்வை நோக்கி செல்லும் பொழுது நாம் பார்ப்பது யாதெனில் எனவே இவை கணித உயிரியல் துறையில் பரந்த அளவிலான பயன்பாடுகள் கொண்டவை எனவே இதில் ஒரு சூழ்நிலையை நாம் பார்ப்போம் எனவே இதனை பயன்படுத்த நாம் ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டார் கருதுவோம் எடுத்துக்காட்டு ஸ்டார் ற்கு லாப்லாஸ் இணைமாற்றம் பயன்படுத்துகையில் கீழ்க்கண்ட இணை மாற்றம் செய்யப்பட்ட சமன்பாடுகளை பெறுகிறேன் எனவே A என்பது சுருளல் வடிவம் கொண்டதாகும் எனவே இது சுருளல் வடிவம் கொண்டது எனவே இந்தத் தொகையீட்டின் எல்லைகள் மற்றும் உட்கருவை மாற்றினால் இந்த விவாதத்தின் மூலம் வரையறுக்கப்பட்ட தொகையீடு இந்த இரண்டு சார்புகளின் சுருளல் ஆகும் இந்த நிகழ்வில் B என்ற எனது சமன்பாடு கீழ்கண்டவாறு இருக்கும் இங்கே G என்பது g ன் லாப்லாஸ் இணை மாற்றம் அல்லது F என்பது H வகுத்தல் 1 கழித்தல் லேம்டா பெருக்கல் G F ன் அனைத்து கெழுக்களையும் ஒருபுறம் கொண்டுசென்று கிடைக்கப்பட்ட சார்பின் தலைகீழ் எடுப்போமேயானால் நமக்கு இதன் தீர்வு கிடைக்கும் எனவே நாம் ஒரு எடுத்துக்காட்டைப்பார்ப்போம்